ஐசோமெட்ரிக் கணிப்புகள் போட்டி எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் ஐசோமெட்ரிக் திட்டங்களை உள்ளடக்குகிறோம் நாங்கள் தொகுதி எண் 6 இல் இருக்கிறோம் எனவே கடைசி வகுப்பில் இணையான கணிப்புகள் மற்றும் முன்னோக்கு கணிப்புகள் என வேறு வகையான திட்ட நுட்பங்களைக் கண்டோம் அதில் ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகளின் ஒரு பகுதியான ஆக்சோனோமெட்ரிக் திட்டங்களுடன் நாங்கள் சென்ற ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகள் சாய்ந்த கணிப்புகள் மற்றும் முன்னோக்கு கணிப்புகள் ஆகியவற்றைக் குறிப்பிட்டோம் அதில் ஐசோமெட்ரிக் கணிப்புகள் டைமெட்ரிக் மற்றும் ட்ரைமெட்ரிக் பற்றி அறிய முயற்சிக்கவும் சாய்வு கோணங்களின் அடிப்படையில் ஒரு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ட் டைமெட்ரிக் ப்ராஜெக்ட் மற்றும் ட்ரைமெட்ரிக் ப்ராஜெக்ட் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் இருபுறமும் அது சமமாக இருந்தால் கிடைமட்ட மற்றும் முழு பொருளைக் கொண்டு 30 டிகிரி செய்தால் ஒரு க்யூபாய்டு ஒரு அறுகோணத்தைப் போல தோற்றமளிக்கும் வகையில் நாம் ஐசோமெட்ரிக் ப்ராஜெக்ட் என்று அழைக்கிறோம் டைமெட்ரிக் திட்டங்களில் அந்த 30 டிகிரியை விடக் குறைவான கோணங்களைக் கொண்டிருக்கிறோம் இங்கே இது 15 டிகிரி ஆகும் மேலும் ட்ரிமெட்ரிக்கில் நாம் வெவ்வேறு மூன்று கோணங்களையும் 30 டிகிரிக்கு குறைவான மற்றும் 30 டிகிரிக்கு மேல் போன்றவற்றையும் கொண்டிருப்போம் இதுபோன்ற திட்டங்களை நாம் ட்ரைமெட்ரிக் ப்ரெஜெக்ட்ஸ் என்று அழைக்கிறோம் இன்றைய வகுப்பில் இந்த ஐசோமெட்ரிக் கணிப்புகளை வரைய ஒரு செவ்வக பெட்டி வழங்கப்பட்டால் குறிப்பிட்ட விமானத்தில் படுத்துக் கொண்டால் குறிப்பாக ஐசோமெட்ரிக் திட்டங்கள் மூலம் அதை எவ்வாறு காட்சிப்படுத்த முடியும் என்பதை குறிப்பாக ஒரு செவ்வகத்தை எவ்வாறு செய்வது என்று படிப்படியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் எனவே ஒரு செவ்வகத்தின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது 30 மிமீ அகலமும் 50 மிமீ நீளமும் கொண்ட ஒரு செவ்வகம் உள்ளது மூலையில் உள்ள புள்ளிகளை ஏ பி சி மற்றும் டி என பெயரிடுவோம் இப்போது இந்த செவ்வகத்திற்கான கணிப்புகளைக் கொண்டிருக்க விரும்புகிறோம் முதலாவது மூன்று வெவ்வேறு வகையான கணிப்புகள் உள்ளன என்று நாம் சொல்ல முயற்சிக்கிறோம் வலது கை செங்குத்து முகம் என்று நாம் அழைப்பது ஒரு ஐசோமெட்ரிக் திட்டமாகும் இடது கை செங்குத்து முகம் ஐசோமெட்ரிக் திட்டங்களும் அந்த கிடைமட்ட முகத்தின் மேல் பார்வையும் இப்போது இந்த திட்டங்களை படிப்படியாக பார்ப்போம் ஐசோமெட்ரிக் திட்டங்களில் முதலில் நாம் இந்த ஐசோமெட்ரிக் அச்சை உருவாக்க வேண்டும் அங்கு நீளங்களை உண்மையான அளவிலான அடிப்படையில் அளவிட முடியும் எனவே அதைச் செய்ய முதலில் இந்த வலது கை செங்குத்து முகத்தைக் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு செவ்வகம் இருந்தால் அதை சற்று சாய்ந்த சரியான திசையில் இருந்து பார்க்க விரும்புகிறேன் அந்த செவ்வகம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை நாம் வலது கை செங்குத்து முகம் என்று அழைக்கிறோம் எனவே உங்களைப் போன்ற ஏதாவது ஒரு கை உள்ளது அது எப்படி இருக்கிறது என்பதை வலது புறத்தில் இருந்து கவனிக்க சற்றுத் திரும்பவும் எனவே அதைச் செய்ய நாம் முதலில் ஒரு கிடைமட்ட கோட்டை அமைத்து 30 டிகிரி கோட்டை வரைய வேண்டும் ஏனெனில் ஐசோமெட்ரிக் கணிப்புகளுக்கு 30 டிகிரி கோடு சாய்வுக் கோடு மிகவும் முக்கியமானது இப்போது AB நீளம் எதுவாக இருந்தாலும் அதே நீளம் இந்த ஐசோமெட்ரிக் விமான கட்டுமானத்தில் A மற்றும் B எனக் குறிக்கிறது எனவே இதை ஒரு B என்று அழைக்கவும் ஏனென்றால் நாம் அதை ஐசோமெட்ரிக் அச்சில் உண்மையான நீளங்களில் வரைந்து கொண்டிருக்கிறோம் எனவே AB மற்றும் இந்த AB எதுவாக இருந்தாலும் ஒன்றுதான் இப்போது ஒரு துளியிலிருந்து செங்குத்தாக மேலே இதேபோல் B முதல் C வரை செங்குத்தாக கைவிடவும் ஏபி BC மற்றும் மற்றொரு BC எனவே ஒரு செங்குத்து கோட்டை வரையவும் அதன் மீது இந்த செவ்வகத்தில் நாம் வைத்திருக்கும் BC நீளத்தை ஐசோமெட்ரிக் பார்வையில் கூட அதே நீளத்தைப் பயன்படுத்துங்கள் இந்த சிவப்பு கோட்டிற்கு இணையாக உங்கள் வரைவைப் பயன்படுத்தவும் அந்த செங்குத்து வழியாக எங்கு சென்றாலும் ஒரு கோட்டை வரையவும் இந்த செங்குத்தாக ஒரு கோடு என்றால் இந்த கிடைமட்ட கோடு அதை D என்று அழைக்கிறது எனவே இப்போது எங்களுக்கு புள்ளிகள் ABCD உள்ளது இது முதல் ஐசோமெட்ரிக் பார்வை என்பதால் நாம் வலது கை செங்குத்து முகத்திலிருந்து அதைக் கவனிக்கலாம் இதேபோல் இடது கை செங்குத்து முகத்தை உருவாக்குவோம் அதற்காக நாம் முதலில் பின்பற்றும் அதே நடைமுறையை நாம் ஒரு கிடைமட்ட கோடு வரைவோம் பின்னர் B ஐ பொறுத்து ஒரு சாய்ந்த கோட்டை வரைவோம் எனவே இந்த மாறிகள் பெயரிடுங்கள் A மன்னிக்கவும் இது A ஆக இருக்க வேண்டும் இது B இது C மற்றும் இது D இது 30 டிகிரி கோட்டை வரையவும் AB ஐக் குறிக்கவும் ஒரு செங்குத்து கோட்டின் பெயரை சி இதேபோல் AD நீளம் எதுவாக இருந்தாலும் செங்குத்தாக ஒரு கோட்டை விடுங்கள் எங்களிடம் அதே AD நீளம் உள்ளது அதை இணைக்க AB வரிக்கு இணையான கோட்டை வரையவும் இடது கை செங்குத்து முகத்தில் ஒரு ஐசோமெட்ரிக் காட்சியை நாங்கள் உருவாக்குவது இதுதான் கிடைமட்ட முகத்தின் மேல் பார்வை என்றால் நாம் என்ன செய்யப் போகிறோம் ஒரு கிடைமட்ட கோட்டை வரையவும் ஒரு சாய்ந்த கோட்டை 30 டிகிரி மற்றொரு சாய்ந்த கோடு 30 டிகிரி வரையவும் ஏபி நீளம் எதுவாக இருந்தாலும் B மற்றும் CD யில் இருந்து செங்குத்தாக அதே AD நீள துளி செங்குத்தாக AD நீளம் எதைப் பார்த்தாலும் அதே AB நீளத்தைக் கண்டறியவும் எனவே மேல் பார்வையில் இருந்து அந்த வழியில் ஒரு ஐசோமெட்ரிக் காட்சியை உருவாக்குவோம் இப்போது ஒரு முக்கோணத்தை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அந்த ஐசோமெட்ரிக் கணிப்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் முக்கோணம் AB என்பது ஒருவேளை யாரோ சில சாய்வு கோணங்களுடன் கொடுக்கப்படுவார்கள் இது 30 அலகுகளின் அடித்தளத்தைக் கொண்டுள்ளது மற்றும் கோணங்களில் ஒன்று இந்த பக்கத்தில் 45 டிகிரி மற்றொரு கோணம் 60 டிகிரி ஆகும் இந்த முக்கோணம் ஐசோமெட்ரிக் பார்வையில் அதை 30 டிகிரி அடிப்படை மூலம் காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் சுழற்ற விரும்புகிறோம் இந்த வகையான எந்தவொரு பொருளுக்கும் முதல் படி இந்த பொருள்களை செவ்வகத்தில் இணைக்க வேண்டும் நீங்கள் ஒரு செவ்வகத்தை எப்படி வரைய வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிந்தால் இதேபோல் நாங்கள் மற்ற புள்ளிகளை அளந்து அந்த செவ்வகத்துடன் சீரமைத்து அதை சுழற்றுகிறோம் இது நாம் பிரபலமாக அழைக்கும் எளிதான வழி பெட்டி முறை எனவே முதலில் செவ்வக வரைக்கு ABCD கோடுகள் இந்த முக்கோணத்தை இந்த செவ்வகத்தில் இணைக்கின்றன இப்போது இந்த முழு செவ்வகமும் அந்த 30 டிகிரி கோடுடன் ஒரு இணையான வரைபடமாக சுழற்றப்பட வேண்டும் ஆகவே AB செவ்வகத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்கியுள்ளோம் B செங்குத்து வரியிலிருந்து வலது முகத்திற்கான AB புள்ளிகளைக் கண்டுபிடிக்கும் இடத்தில் 30 டிகிரி கோட்டை வரையவும் எனவே B மேலும் செங்குத்து கோடு A இலிருந்து செங்குத்தாக மற்றும் AB க்கு இணையாக BC தொலைவில் இந்த செவ்வகத்தை வரையவும் எனவே அந்த செவ்வகத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே நாம் பின்பற்றிய படிகள் AB AD கோடுகள் பின்னர் BC கோடுகள் மற்றும் பின்னர் குறுவட்டு கோடுகள் அதை உருவாக்குகிறோம் இப்போது புள்ளி 1 இலிருந்து முக்கோணத்திற்கு அந்த செவ்வகத்தில் C முதல் 1 வரையிலான தூரம் என்ன என்பதை நாம் செவ்வகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த தூரத்தைத் தேர்வுசெய்க இதேபோல் CD வரியில் C1 ஐக் கண்டறிக எனவே உங்கள் திசைகாட்டி அல்லது வகுப்பினைப் பயன்படுத்தி அந்த நீளத்தை இங்கு மாற்றினால் அந்த புள்ளியை 1 என அழைக்கவும் 1 புள்ளி மற்றும் AB புள்ளிகள் தெரிந்தவுடன் நாம் அவர்களுடன் சேரலாம் ஐசோமெட்ரிக் பார்வைதான் இதை நாம் உருவாக்க முடியும் இதேபோல் ஐசோமெட்ரிக் விமானங்களில் இடது பக்க முன் காட்சியைப் பெற விரும்பினால் முதலில் ஒரு கிடைமட்ட கோட்டை வரையவும் ஒரு புள்ளி நாம் அந்த திசையில் சுழல்கிறோம் எனவே 30 டிகிரி பரிமாற்ற AB நீளத்தை இங்கே வரையவும் மீதமுள்ள செவ்வகம் BC கோடுகளை செங்குத்து BC கோடுகள் செங்குத்து அவற்றை வரையவும் 1 முதல் C நீளத்திற்கு இங்கே மாற்றவும் ஒருவர் D1 நீளத்தையும் அதே வழியில் மாற்ற முடியும் D1 ஐ எவ்வாறு மாற்றுவது என்பது எப்படி C1 நீளத்தை நாம் அங்கு மாற்றலாம் இந்த புள்ளி 1 ஐ முடித்தவுடன் இப்போது முக்கோணத்தை உருவாக்க A 1 B இல் சேருங்கள் இப்போது அதை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றிய சிறந்த பார்வையில் அதைப் பெற விரும்புகிறோம் எனவே அச்சில் ஒன்று நமக்கு ஒரு ஐசோமெட்ரிக் ஆய்வுபொருள் தேவை எனவே இதன் பொருள் AB வரியை ஐசோமெட்ரிக் அச்சுகளில் ஒன்றாகப் பயன்படுத்துங்கள் அதை நாம் உருவாக்க முடியும் மேல் பார்வைக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ஐசோமெட்ரிக் அச்சு தேவைப்படுகிறது அந்த நோக்கத்திற்காக AD வரிகளைப் பயன்படுத்துங்கள் எனவே AB மற்றும் AD நாம் சம கோணங்களை உருவாக்கப் போகும் வகையில் சுழல்கிறோம் எனவே அதைப் பார்ப்போம் முதலில் நாங்கள் 30 டிகிரி கோட்டை வரைகிறோம் இதேபோல் இன்னும் 30 டிகிரி கோடு பெயரை வரையவும் இது பரிமாற்ற AD நீளம் இதேபோல் இந்த விமானங்களில் AB நீளத்தை மாற்றவும் மாற்றினால் இந்த புள்ளிகள் B மற்றும் D என்று எங்களுக்குத் தெரியும் இப்போது AB வரிக்கு இணையாக BC தொலைவில் இன்னும் ஒரு கோட்டை வரையவும் எனவே நமக்கு புள்ளி C உள்ளது இப்போது 1 முதல் C நீளத்தை C முதல் 1 வரை இங்கே மாற்றவும் இது முடிந்ததும் மேல் பார்வையில் புள்ளி A B மற்றும் 1 ஐ இணைக்கவும் அந்த ஐசோமெட்ரிக் ப்ராஜெக்ட் எங்களிடம் உள்ளது எனவே இந்த ஐசோமெட்ரிக் திட்டத்தைப் பற்றியது என்னவென்றால் நீங்கள் ஒரு பொருளை வைத்திருந்தால் நீங்கள் இரு விமானங்களிலும் சம கோணங்களை உருவாக்கும் வகையில் இந்த ஐசோமெட்ரிக் திட்டத்தை உருவாக்க வேண்டும் இது எந்தவொரு சிக்கலான பொருளாகவும் இருக்கலாம் ஆனால் முதலில் ஒரு செவ்வகத்தில் ஐசோமெட்ரிக் அச்சில் ஒன்று செவ்வகத்தை 30 டிகிரிகளுடன் அடையாளம் காண வேண்டும் என்று சுழற்ற வேண்டும் பின்னர் இந்த செவ்வகத்தின் உண்மையான நீளங்களை செங்குத்து கோடுகள் மற்றும் இணையாக மாற்றவும் கோடுகள் மற்றும் அதை மாற்ற விரும்பும் புள்ளிகளைக் கண்டறிதல் எனவே பென்டகனின் புள்ளிகள் 1 2 3 4 மற்றும் 5 இந்த இணையான வரைபடமான ABCD இணையான வரைபடத்திற்கு மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டாக A 1 வரி அதே A 1 வரி எதுவாக இருந்தாலும் அதைக் குறிப்போம் இதனால் முதல் புள்ளி செய்யப்படும் B 2 நீளம் எதுவாக இருந்தாலும் அல்லது A முதல் 2 நீளம் வரை அதே நீளத்தை நாம் A முதல் 1 2 வரை பயன்படுத்துகிறோம் இதேபோல் முதலில் நாம் A 1 A 2 நீளம் மற்றும் B முதல் 3 வரை B 3 நீளம் எதுவாக இருந்தாலும் அதே B 3 ஐக் கண்டுபிடிப்போம் C 4 C முதல் 4 வரை ஒரே நீளம் வரை அதைக் கண்டுபிடிப்போம் ஒரு 5 முடிந்ததும் அதைக் கண்டுபிடிப்போம் இந்த புள்ளிகள் வரிகளால் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது கிடைமட்டத்திலிருந்து 30 டிகிரி சாய்வுக் கோடுடன் AB ஐ சுழற்றுவதைப் பார்த்தால் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கக் காட்சியின் மற்ற முன் பார்வை நாங்கள் அதை முடித்தவுடன் 1 வது புள்ளி 2 வது புள்ளி 3 வது 4 வது 5 வது புள்ளிகளை அந்த வழியில் பொருத்தமான நீளங்களை மாற்றுவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் மேல் பார்வைக்கு செவ்வகம் இருபுறமும் 30 டிகிரி சம கோணங்களை உருவாக்க வேண்டும் எனவே ஏபி கோடுகள் இது 30 டிகிரியை உருவாக்கும் விதத்தில் சுழல்கின்றன அதேபோல் AD வரியும் 30 டிகிரியை உருவாக்குகிறது எனவே AD நீளம் அதே AD நீளம் எது என்பதை இங்கே கண்டுபிடிப்போம் இதேபோல் ஏபி நீளத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் அது முடிந்ததும் நாம் இந்த செவ்வகத்தை உருவாக்கலாம் பின்னர் A 1 B 2 B 3 C 4 மற்றும் D 5 நீளங்களை சரியான முறையில் மாற்றலாம் எனவே ஐங்கோணங்களை மேல் பார்வையில் பெற 1 2 3 4 5 புள்ளிகள் அவற்றுடன் இணைவோம் ஒரு வட்டத்திற்கு அதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம் முதல் படி எப்போதும் ஒரு செவ்வகத்தில் ஒரு வட்டத்தை அடைப்பது இப்போது இந்த குறுக்குவெட்டுகள் எங்கிருந்தாலும் வட்டத்துடன் அவற்றை வட்டத்திற்கு 3 4 5 புள்ளிகள் என்று பெயரிடுங்கள் இப்போது இந்த ஏபி வரியை 30 டிகிரி பரிமாற்ற மீதமுள்ள குறுவட்டு கோடுகளுடன் எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இதனால் இந்த ABCD செவ்வகம் உள்ளது இப்போது CD மற்றும் AD அளவு 3 மற்றும் 4 இன் மைய புள்ளிகளைப் பெறுங்கள் எனவே CD புள்ளி 3 DA விலிருந்து புள்ளி 4 இந்த புள்ளிகள் இந்த சாய்ந்த சதுரமாக மாற்றப்பட வேண்டும் அந்த நோக்கத்திற்காக நாம் எப்படி செய்கிறோம் என்பது இந்த செவ்வகத்தில் C முதல் 3 வரையிலான தூரம் என்ன என்பதை அளவிடுங்கள் ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே C ஐ அடையாளம் கண்டுள்ளோம் இப்போது உங்கள் திசைகாட்டி வகுப்பிகளைப் பயன்படுத்தி மூன்று புள்ளிகளைக் குறிக்க இங்கே 3 C மற்றும் 3 C இந்த சாய்ந்த சதுரத்தில் ஒருவருக்கொருவர் சமமாக இருக்கும் இதேபோல் D 4 அல்லது A 4 தூரம் அதை A மற்றும் 4 மதிப்பெண்கள் 4 மற்றும் 3 எனக் குறிக்கிறது அது முடிந்ததும் ஒரு வரியால் பி முதல் சி வரை சேருங்கள் இதேபோல் ஒரு வரியால் B 2 4 ஐ சேரவும் இந்த குறுக்குவெட்டு எங்கு நடந்தாலும் மூலைவிட்ட கோட்டில் A முதல் C வரை சேரவும் அந்த புள்ளியை 2 மற்றும் 1 என அழைக்கவும் நான் மீண்டும் சொல்கிறேன் எனவே அந்த நான்காவது இடத்திற்கு B புள்ளி இதேபோல் B ஐ மூன்றாவது புள்ளியுடன் இணைக்க எங்கு சென்றாலும் குறுக்காக அந்த புள்ளிகளை 1 மற்றும் 2 என அழைக்கவும் 1 மற்றும் 2 ஐ மையங்களாகப் பயன்படுத்தவும் எனவே அந்த 1 மற்றும் 2 ஐ மையங்களாகப் பயன்படுத்தி நீளம் 1 3 ஐ அளவிடலாம் பின்னர் அங்கு செல்லும் வழியில் ஒரு வளைவை வரையவும் மையமாக 1 ஆரம் 1 புள்ளி 5 ஐ வெட்டும் ஒரு மென்மையான வளைவை வரையவும் 3 மற்றும் 4 ஐ இணைக்க நாம் B ஐ எவ்வாறு அமைத்துள்ளோம் இதேபோன்ற ஒரு வழி D இலிருந்து அந்த முடிவிற்கும் இந்த முடிவுக்கும் கூட கட்டமைக்க முடியும் 5 புள்ளிகள் 5 மற்றும் 6 புள்ளிகளைக் கண்காணிக்கவும் எனவே வட்ட வளைவு அதை வரையலாம் என்பதை அறிந்தவுடன் இதேபோல் 2 ஐ மையமாகப் பயன்படுத்தி 6 வழியாக செல்லும் மற்றொரு வளைவை வரையவும் இப்போது 4 முதல் 3 வரை சேரவும் இதேபோல் 6 முதல் 5 வரை மென்மையான வளைவு மூலம் சேரவும் எனவே உங்கள் வட்டம் ஐசோமெட்ரிக் பார்வையில் ஒரு நீள்வட்டமாக மாறுகிறது இதேபோல் இடது பக்க பார்வையை நாம் விரும்பினால் அதே செயல்முறையை மீண்டும் மீண்டும் அந்த இணையான வரைபடத்தை உருவாக்கி அடிவானத்தை 30 டிகிரி கோட்டாக ஆக்குகிறோம் இந்த வழியில் AB புள்ளிகள் எங்கள் செவ்வகத்தை மாற்றி மீதமுள்ள நீள்வட்டத்தை உருவாக்குகின்றன எனவே அந்த தீர்வைப் பார்ப்போம் எனவே AB CD இந்த தரவு புள்ளிகளை 3 4 மற்றும் 5 6 மையங்களை 2 மற்றும் 1 ஐ கண்டுபிடித்து ஆரம் பயன்படுத்தவும் அவற்றை வளைவுகள் வழியாக வட்டங்களாக இணைக்கவும் மேல் பார்வைக்கு AB வரி 30 டிகிரியை உருவாக்குகிறது BC வரி 30 டிகிரி இணையான வரைபடத்தை உருவாக்குகிறது இந்த செவ்வகத்திலிருந்து 3 மற்றும் 4 புள்ளிகளை மாற்றுவதன் மூலம் B முதல் இந்த மூன்றாவது புள்ளி வரை இதேபோல் பி நான்காவது புள்ளிக்கு செல்லும் இந்த உடனடி மையங்களை 1 2 கட்டமைத்து பின்னர் இந்த நீள்வட்டத்தைப் பெற வளைவுகளை மென்மையான வளைவுகள் மூலம் இணைக்கவும் எனவே ஐசோமெட்ரிக் காட்சிகளில் உங்கள் வட்டத்தை நீங்கள் சுழற்றும்போது அது ஒரு நீள்வட்டம் போல் தெரிகிறது மேலும் அடுத்த வகுப்பில் திடமான பொருள்களுக்கு இந்த ஐசோமெட்ரிக் திட்டங்களை எவ்வாறு செய்வது என்பது பற்றி அறிந்து கொள்வோம்